முந்தைய வகுப்பில் ஆச்சர்யமான விபத்துக்கள் பற்றி பார்க்க தொடங்கினோம் லிபெர்ட்டி ஷிப் விபத்திற்கு பிறகு போஸ்டன் மொலாசஸ் டிசாஸ்டர் பற்றி பார்த்தோம் இவ்விரு நிகழ்வுகளிலும் விபத்து ஆனது அதன் செயல்பாடு தொடங்கிய சில வருடங்களிலேயே ஏற்பட்டுள்ளது போஸ்டன் மொலாசஸ் டிசாஸ்டர் ஆனது செயல்பாடுகள் தொடங்கிய மூன்று வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்தது லிபெர்ட்டி ஷிப் செயல்பாடுகள் தொடங்கிய முதல் வருடத்தில் இருந்தே பிராக்ச்சர் பற்றிய தரவுகள் கிடைக்கப்பெற்றன மற்றும் கப்பல் செப்பனிடும் இடத்தில் இருக்கும் போதே இரண்டாக உடைந்துவிட்டது காமெட் டிசாஸ்டர் இப்பொழுது மூன்றாவது ஆச்சர்யமான விபத்து பற்றி பார்ப்போம் இது காமெட் டிசாஸ்டர் ஆகும் 1952 ல் டீ ஹவில்லாண்ட் காமெட் என்பவர் உலகத்தில் முதல் கமெர்ஷியல் ஜெட்லைனர் பணிக்கு சென்றார் இது முதல் ஜெட்லைனர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இப்போது ஜெட் ஏரோபிளான் எல்லாம் சாதாரணமான ஒன்றாகிவிட்டது முதலில் நிறைய தொழில்நுட்பங்களுடன் முயற்சி செய்யப்பட்டது அதனடிப்படையில் பார்த்தோமேயானால் இது பொறியியல் துறைக்கு சவாலான ஒன்றாகும் ஜெட் ஏர்லைனரில் உள்ள நன்மை என்ன ப்ரொபெல்லர் அடிப்படையில் இயங்கும் பிளேன்களுக்கு மாறாக காமெட் ஆனது ஸ்ட்ராடோஸ்பியரிலிருந்து 8 மைல்கள் மேலே பறக்க கூடியது மற்றும் அமைதியான சுகமான பயணத்தை தரக்கூடியது இது மிக முக்கியமானது சாதாரண ப்ரொபெல்லர் பிளேன்கள் குறைந்த உயரம் மட்டுமே பறக்கக்கூடியவை எனவே பிரயாணமானது இரைச்சல் மிக்கதாகவும் சமதளமாக இல்லாமலும் இருக்கும் இப்பொழுது இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்துவிட்டோம் கேபின் முழுவதும் அழுத்தப்பட்டிருக்கும் மற்றும் அமைதியான பிரயாணம் கிடைக்கும் இதுவே ஜெட் ஏர்லைனரின் நன்மை ஆகும் காமெட் செயல்பட தொடங்கிய முதல் வருடத்திலேயே 28000 பயணிகளை சுமந்து சென்றுள்ளது மொத்தமாக 104 மில்லியன் மைல்கள் கடந்துள்ளது இது ஒரு வெற்றியாகவே கருதப்படுகிறது காமெட் விமானத்தின் படம் மேலே காட்டப்பட்டுள்ளது அதில் உள்ள என்ஜின்கள் சற்று வித்தியாசமானவை என்பதையும் பார்க்கலாம் இது இப்போது இருப்பதை போன்றதல்ல இந்த படம் ராயல் ஏர் போர்ஸ் மியூசியம் லண்டனிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை இங்கே நினைவு கூர்வோம் இதில் என்ன பிரச்சனை ஏன் இது தோல்வி அடைந்தது இந்த காமெட் படத்தில் க்ரூவ் எஸ்கேப் ஜன்னல் மிக பெரியதாக உள்ளது இங்கே அதன் படத்தை காட்டுகிறேன் அதேசமயம் நவீன விமானங்களில் ஜன்னல் குறுகியதாக உள்ளது இந்த சிறிய வடிவ மாற்றம் விபத்துக்கு காரணமாக அமைகிறதா என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கும் இது வேலை செய்யுமா இல்லையா என்ற உணர்வும் ஏற்படும் US சிவில் ஏரோநாட்டிக்ஸ் அட்மினிஸ்டரேஷன் ஆனது காமெட் விமானம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பறப்பதற்கு ஏர் வொர்த்தினஸ் சான்றிதழ் வழங்க மறுத்துவிட்டது இந்த பெரிய திறப்பின் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இது போன்ற திறப்பு இருந்தால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேசன் உருவாகும் இதில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை எனவே இந்தியாவிலிருந்து காமெட் விமானம் USக்கு பறப்பதற்கு ஏர் வொர்த்தினீஸ் சான்றிதழ் வழங்க மறுத்துவிட்டது உலகின் மற்ற பகுதிகளில் கூட மறுக்கப்பட்டது ஆனால் இங்கே என்ன நடந்தது செயல்பட தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே தோல்வி அடைந்துவிட்டது செயல்பட தொடங்கிய 18 மாதங்களில் மூன்று மாத இடைவெளியில் இரண்டு விமானங்கள் காணாமல் போய்விட்டன கல்கத்தாவிற்கு வெளியே பறக்கும் போது ஒரு காமெட் விமானம் விபத்துக்குள்ளானது இவ்வாறாக இருந்தாலும் 10th ஜனவரி 1954 வரை பொது மக்களின் நம்பிக்கை பழுது படாமல் இருந்தது அன்றைய தினத்தில் விமானம் ரோம் நகரத்தில் இருந்து புறப்பட்டு 26000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது கடலில் சரிந்தது அதன் அமைப்புகளில் ஏதோ பிரச்சனை என்று மக்கள் நினைத்தார்கள் மர்மமான முறையில் விமானம் காணாமல் போனதற்கு மிக சரியான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள் பெருங்கடலில் சரிந்துள்ள விமானத்தின் சிதைந்த பாகங்களை மீட்டு மீண்டும் வடிவமைத்தார்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் விமானத்தின் பியூஸ்லேஜ் தோல்வி ஆனதை கண்டு பிடித்தார்கள் சிதைந்த பாகங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்த பிறகு கேபின் தோல்வி ஆனதை கண்டு பிடித்தார்கள் இறுதியாக கேபின் எக்ஸ்ப்ளோசிவ் டிகம்ப்ரெஷசன் காரணமாக விபத்து ஏற்பட்டது என்று முடிவுக்கு வரப்பட்டது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது முதல் ஜெட் லைனர் என்பதால் ஒவ்வொரு சப் அசெம்பிளி அசெம்பிளி மற்றும் மொத்த விமானத்தையும் பொறியியல் வல்லுநர்கள் சோதனை செய்து வடிவமைத்திருப்பார்கள் சோதனை செய்யலாமலே விமானம் பறக்க அனுமதிக்கப்பட்டது என்று கூற முடியாது புதிய கண்டுபிடிப்புகள் வெளிவரும் போது அதை பிரபலங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் குயின் எலிசபெத் தென் ஆப்பிரிக்காவுக்கு காமெட் விமானத்தில் பயணம் செய்தார்கள் ஆனால் ஒன்றும் ஆகவில்லை என்று கூறி இருந்தேன் கடலில் விழுந்த கனிஷ்கா விமான விபத்து பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது தீவிரவாத தாக்குதலால் நிகழ்ந்தது அதன் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் விபத்து நிகழவில்லை இந்த விபத்து ஏற்படும் வரை காமெட் ஒரு பாதுகாப்பான விமானம் என்றும் அதில் பயணம் செய்வது கெளரவம் என்றும் நினைத்திருந்தார்கள் நான் முன்பு குறிப்பிட்டது போலவே அந்த அக்காலகட்டத்தில் காமெட் ஒரு மிக முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பயணிகள் விமானம் ஆகும் மற்ற யாரும் அவ்வளவு பரிசோதனைகள் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் காமெட் மீது எண்ணற்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டன சிமுலேஷன் டிகம்ப்ரஸஷன் சோதனையில் கேபின் அந்த சோதனையை தாங்கும் என்று காட்டப்பட்டது ஆனால் பரிசோதனை செய்யும் போது தோல்வி அடைந்து விட்டது எனவே போதுமான அளவு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதா என்று மீண்டும் பார்த்தார்கள் UK குழு புதிய பரிசோதனை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அது என்ன பரிசோதனை மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆனது டீகம்பிரஷன் சோதனையுடன் ஏர்ஃப்ரேம் மற்றும் இறக்கைகளின் நெகிழும் தன்மையை சிமுலேஷன் மூலம் பரிசோதிக்க முடிவு செய்தது சோதனை ரிக்கை மேற்கண்ட படத்தில் காணலாம் இது மிகப் பெரியது அவர்கள் ஒரு நீர் தொட்டியை உருவாக்கி அதில் இந்த விமானத்தை மூழ்க செய்தார்கள் இதில் நெகிழும் தன்மை கொண்ட இறக்கைகள் வெளியே நீண்டுள்ளது இங்கே இறக்கைகள் நெகிழும் தன்மையுடன் அமைக்கப்படவில்லை ஏனென்றால் விமானம் பறக்கும் போது காற்று ஓட்டத்தின் காரணமாக இறக்கைகள் நெகிழும் ஆனால் அந்த அமைப்பை பரிசோதிக்க அதிக செலவாகும் இதில் உள்ள இறக்கைகள் தண்ணீர் தொட்டியில் இருந்து வெளியே நீண்டுள்ளது என்று நான் கூறியுள்ளேன் அவை ஹைட்ராலிக் ஜாக் மூலமாக மேலும் கீழும் அசைக்கப்படுகிறது இது முடுக்கத்துடன் சிமுலேஷன் செய்யப்பட்ட ஒரு பெட்டிக் டெஸ்ட் போன்றதாகும் அதன் முடிவில் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அது என்ன என்று பார்க்கலாம் என்ன நடந்தது என்றால் விமானம் 9000 மணி நேரம் பறந்த பிறகு அழுத்த குறைவு காரணமாக பியூஷ்லேஜ் இரண்டாக பிரிந்தது இது எங்கே நிகழ்ந்தது எஸ்கேப் ஜன்னலுக்குப் பக்கத்தில் இது நிகழ்ந்தது இது இருக்க வேண்டிய அளவை விட பெரியதாக இருந்ததால் US நிர்வாகம் விமானம் பறப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை இதிலிருந்து கிராக் உருவாகி பெரிதானது பியூஷ்லேஜில் இதுபோன்ற திறப்புகள் இருந்தால் டி கம்ப்ரஷன் ஏற்பட வாய்ப்புள்ளது இது எஸ்கேப் ஜன்னலில் ஒரு ஓரத்தில் உருவான சிறிய கிராக் ஆகும் இதுவே இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்தது உண்மையில் கூற வேண்டுமாயின் இது சிறிய கிராக் அல்ல இது கிராக் மற்றும் ஜன்னலின் நீளத்தை உள்ளடக்கியது படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு முனையில் ஏற்படும் கிராக்கின் அளவு சில மில்லி மீட்டர்கள் ஆகும் ஆனால் கிராக்கின் மொத்த நீளம் என்பது சில மில்லி மீட்டர் அளவுடைய கிராக் மற்றும் ஜன்னலின் மூலைவிட்டத்தின் நீளமாகும் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் புதிதாக ஒன்றை வடிவமைக்கும்போது இதுபோன்ற வியப்புகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் இந்த விபத்தின் காரணமாக அந்த நிறுவனம் திவாலாகி விட்டது ஆனால் போயிங் நிறுவனம் லாபத்தை ஈட்டியது போயிங் நிறுவனமும் விமானத்தை வடிவமைக்கிறது காமெட் விமான விபத்திலிருந்து கற்ற பாடங்கள் மூலம் போயிங் தகுந்த மாற்றங்கள் செய்து வெற்றிகரமான விமானத்தை உருவாக்கியது இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் சதுரவடிவ ஜன்னலை தவிர்த்துஒரு புதிய விமானத்தை பரிசோதிக்கும்போது அதன் வடிவமைப்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது இதுவே ஒரு சிறந்த முடிவாகும் ஏனென்றால் அவர்கள் போதுமான எண்ணிக்கையில் பரிசோதனை செய்துவிட்டதாக நினைத்தார்கள் ஆனால் அவற்றின் எண்ணிக்கை போதாது நான் முன்பு கூறியதைப் போலவே உண்மையான நிலையை சிமுலேட் செய்யும்போது அதன் மீது செயல்படும் விசைகள் பற்றி ஆராய்வது எளிதான வேலை அல்ல சர்வீஸ் லோடுகள் பற்றி இங்கே ஆராய வேண்டும் விமான இறக்கைகளின் நெகிழும் தன்மையை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள் இதை அவர்கள் கணக்கில் கொள்ளும் பொழுது அவர்கள் அங்கே செய்த தவறு விளக்கப்படுகிறது எனவே காமட் என்பது முழுவதும் பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்ட விமானம் அல்ல அதன் வடிவமைப்புகளில் பிரச்சினைகள் உள்ளன கடந்த காலத்தில் பெடிக் சோதனையின் வளர்ச்சி பற்றி பார்த்தோமேயானால் அமைப்பானது எண்ணற்ற சைக்கிள்களுக்கு பிறகு விபத்துக்குளாகிறது என்று கண்டுபிடித்தனர் அட்லாண்டிக் பெருங்கடலை கடப்பது சுலபமான காரியமல்ல ஆனால் இன்றைய கால கட்டத்தில் மக்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார்கள் இது ஒரு கடினமான காரியம் என்று யாரும் நினைப்பதில்லை விமானப் போக்குவரத்தின் ஆரம்பகாலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலை கடப்பது ஒரு சவாலான காரியமாக இருந்தது பொறியாளர்கள் அதைப் பற்றி கணக்கீடுகள் மூலம் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அட்லாண்டிக் கடலை கடந்தால் விமானம் விபத்துக்குள்ளாகிவிடும் ஏனென்றால் அட்லாண்டிக் மீது கடக்கும்போது அந்த வடிவமைப்பின் பெடிக் லைஃப் ஆனது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சைக்கிள்கள் வரை மட்டுமே தாங்கும் இது போன்ற விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன இதன் மூலம் அதன் வடிவமைப்புகளில் இன்னும் முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது அலோகா ஏர்லைன் பெயில்யுர் இப்பொழுது நாம் மற்றுமொரு பிரபலமான விபத்து பற்றி பார்க்கலாம் இது அலோகா ஏர்லைன் பியூஸ்லேஜ் விபத்து ஆகும் இது சற்று வித்தியாசமான விபத்து ஆகும் இதற்கு முன் நாம் பார்த்த மூன்று விபத்துக்களும் விமானம் வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த சில வருடங்களிலேயே ஏற்பட்டவை ஆனால் இது 19 வருடங்களுக்குப் பிறகு ஏற்பட்ட விபத்து ஆகும் அந்த வடிவமைப்பின் காலம் 20 வருடங்கள் இது பயன்பாட்டிற்கு வந்து 19 வருடங்கள் ஆகிவிட்டதால் இதை நாம் ஒதுக்கி வைத்திருப்போம் இந்த விபத்து பற்றி ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் இந்த விபத்து ஆனது பிரமிக்கத்தக்க காரணங்களைக் கொண்டு இருந்தது நீங்கள் அதிக உயரத்தில் பறந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்க இப்பொழுது விமானத்தின் மேற்கூரை திடீரென்று பறந்துவிட்டது நீங்கள் இப்போது கூரை இல்லாமல் இருக்கிறீர்கள் அதிர்ஷ்டவசமாக விமான ஓட்டி அனுபவசாலி ஆக இருந்ததால் அவர் விமானத்தை பத்திரமாக ஒரு விபத்துடன் தரையிறக்கினார் அதிக விபத்து ஏற்படவில்லை விமானத்தில் பயணிப்போருக்கு அதன் பெல்ட்சம்பந்தப்பட்ட குறிகள் அணைத்து வைக்கப்பட்டுள்ளன என்று அறிவிப்பு வெளியானது அடிக்கடி விமானத்தில் பயணிப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக உள்ளது என்று எண்ணி பெல்டை உபயோகப்படுத்துவதில்லை உண்மையில் அலோகா ஏர்லைன் விபத்தை பற்றி பார்க்கும் பொழுதுஅதில் இருந்த பயணிகள் இருக்கையுடன் கட்டப்பட்டு இருந்ததால் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர் ஏனென்றால் எக்ஸ்ப்ளோஸிவ் டிகம்பரஷ்ஷன் ஏற்பட்டிருந்தால் பயணிகள் அனைவரும் வெளியே தள்ளப்பட்டு இருப்பார்கள் ஸ்டிவ்ர்டு என்பவர் நின்று கொண்டிருந்ததால் அவர் மட்டும் வெளியே தள்ளப்பட்டார் எனவே அறிவிப்பு செய்யவில்லை என்றாலும் கூட கவனமுடன் உங்கள் பெல்ட்டை போட்டு இருக்க வேண்டும் இது ஏன் நிகழ்ந்தது இவ்வாறாக பொறியியல் வேலை செய்கிறது ஆனால் மக்கள் அதை எடுத்து கொள்வதில்லை அதை நான் இருபது வருடங்களுக்கு வடிவமைத்திருந்தால் ஏன் 19 வருடத்திலேயே விபத்துக்குள்ளானது அதன் மீது பரிசோதனைகளை மேற்கொள்ளும் போது அதிக அளவில் பரவியிருந்த அரிப்பு முக்கிய காரணமாக இருந்தது அதற்கு முன்னரே கூரையில் பியூஸ்லேஜில் ஒரு கிராக் இருந்ததை பயணி ஒருவர் பார்த்தார் ஆனால் அதை விமானி குழுவிடமோ அல்லது தரையில் இருக்கும் குழுவிடமோ தெரியப்படுத்தவில்லை கிடைத்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஏன் இந்த சிறிய காரணத்தினால் மொத்த விபத்து ஏற்பட்டது என்று கண்டுபிடித்தார்கள் கிராக் இருந்ததை பயணி ஒருவர் பார்த்திருந்தாலும் அதை அவர் தெரிவிக்கவில்லை பயணி என்பவர் ஒரு பொறியாளர் அல்ல பொதுவான பயணி ஒருவர் கிராக் இருந்ததை பார்த்தாலும் அதனுடைய விளைவுகள் பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த விபத்து விமான போக்குவரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஜெட் விமானம் தொடங்கிய காலகட்டத்தில் இது ஒரு திருப்புமுனையாகும் அப்பொழுது அரிப்பு மீது எந்த ஒரு பெரிதான கவனமும் செலுத்தப்படவில்லை எனவே வடிவமைப்பில் அரிப்பு கட்டுப்பாடு என்பது முக்கியமான ஒன்றாகும் ஒரு விமானம் கடல் மற்றும் மேற்கத்திய நாடுகள் மீது பறக்கும் போது அதன் மீது பனி படர்ந்து அரிப்பை ஏற்படுத்துகிறது இந்த நீர் முழுவதும் வடியாத வரை விமானத்திற்குள் நீர் புகுவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று கவனமுடன் பார்க்க வேண்டும் வடிவமைப்பில் இதற்குண்டான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றால் அரிப்பு ஒரு பிரச்சினையாக உருவெடுக்கும் விமான பணியாளர்கள் இதை நன்கு உணர்ந்திருப்பார்கள் போயிங் 777 மற்றும் அதற்கு பின்வந்த 737 ஆகியவற்றில் அரிப்பைத் தடுப்பதற்காக அதன் வடிவமைப்பு மற்றும் உருவாக்கத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டது லெசன்ஸ் ப்ரம் ஸ்பெக்டகுலர் பெயில்யுர்ஸ் நாம் இதுவரை 70 வருடங்களில் நிகழ்ந்த விபத்துக்கள் பற்றி பார்த்தோம் இந்த விபத்துக்களில் இருந்து நாம் கற்ற பாடங்கள் என்ன ஒவ்வொரு விபத்துக்கள் மூலமும் ஒரு குறிப்பிட்ட காரணம் அறியப்பட்டு அதை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேம்படுத்துவதே ஆகும் போஸ்டன் மொலாசஸ் தொட்டி விபத்தின் மூலம் அதன் வடிவமைப்பை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தெரிந்துகொண்டோம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆகும் நீங்கள் நிறைய பேர் சைக்கிள் உபயோகப்படுத்தி இருப்பீர்கள் தடுப்பு பராமரிப்பு பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்காது ஒரு துளி எண்ணெய் கீழே விடுவோம் பெரும்பாலும் யாரும் அதை செய்வதில்லை ஒரு சைக்கிளை முறையாக துரு பிடிக்காமல் பராமரிப்பதற்கு பதில் புதிய சைக்கிள் ஒன்று வாங்குகிறோம் ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங்கில் முதல் கொள்கையே தடுப்பு பராமரிப்பு ஆகும் அந்த அமைப்பு சரியாக உள்ளதா இல்லையா என்று கண்காணிக்க வேண்டும் இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆய்வு செய்வதற்கு அங்கே எந்த ஏற்பாடுகளும் இல்லை டேங்க் உரிமையாளர் அதற்கு பழுப்பு நிறச் சாயத்தை பூசினார் மொலாசஸின் நிறமும் பழுப்பு என்பதால் அதில் ஏற்படும் கசிவை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது லிபெர்ட்டி கப்பல் விபத்தின் மூலம் உலோகத்தின் பண்புகளில் வெப்ப நிலையின் தாக்கம் என்னவென்று அறிந்து கொண்டோம் இது மிக மிக முக்கியமானது போஸ்டன் மொலாசஸ் தொட்டி விபத்தில் ஒரே ஒரு தொட்டியில் கசிவு ஏற்பட்டு விபத்துக்குள்ளானது ஆனால் லிபெர்ட்டி கப்பல் விபத்தில் ஆயிரக்கணக்கான கப்பல்களில் முறிவு ஏற்பட்டது சில கப்பல்கள் இரண்டாக உடைந்தது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான விபத்துக்கள் ஏன் ஏற்பட்டது என்று அதை வடிவமைத்த பொறியாளர்களுக்கு முன் கேள்வி வைக்கப்பட்டது இதில் ஒரு முக்கிய அம்சமாக வெப்பநிலை குறையும்போது உலோகமானது பிரிட்டில் தன்மையை அடைகிறது காமட் விபத்தின் மூலம் சிறிய கிராக் ஆனது ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் ஐ உருவாக்கி செயல்பாடுகளின் போது கிராக்கின் அளவு பெரிதாகி இறுதியில் விபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிகிறது மற்றும் இதில் செய்யப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் பறப்பதற்கு தேவையான அளவில் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவை போதுமானதாக இல்லை பரிசோதனைகளின் போது சர்வீஸ் லோடுகளின் சிமுலேஷன் ஐ முறையாக செய்ய வேண்டும் சவாலான வடிவமைப்புகளில் இது மிகவும் முக்கியமானது அலோஹா ஏர்லைன்ஸ் போயிங் பியூஸ்லேஜ் விபத்தில் அரிப்பின் முக்கியத்துவம் பற்றி தெரியவந்தது இதை நன்கு புரிந்து கொண்ட பிறகு விமான தயாரிப்பு நிறுவனங்கள் அரிப்பை தடுப்பதற்கு அதன் வடிவமைப்புகளில் மாற்றங்களைக் கொண்டு வந்தனர் இந்த அனைத்து விபத்துக்களில் இருந்தும் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று சுருக்கமாக பார்க்கலாம் இங்கே சில பொதுவான விஷயங்கள் உள்ளன இந்த அனைத்து விபத்துகளிலும் அமைப்பானது எந்த ஒரு முன் எச்சரிக்கையையும் கொடுக்காமல் பிரிந்து விடுகிறது ஒருவேளை பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் அல்லது அதிக விலகல் ஆகிய எச்சரிக்கைகள் தெரிந்திருந்தால் விமான பணியாளர்கள் அதன் எடையை குறைத்து இருப்பார்கள் அல்லது அந்த நிலையை அகற்றி இருப்பார்கள் ஆனால் இங்கே எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை அதாவது உலோகத்தின் பண்புகள் பற்றி அவர்கள் ஓரளவுக்கு புரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் வடிவமைப்புகளை அவர்களுக்கு புரிந்த பண்புகளின் எல்லைவரை நீடித்ததால் விபத்து ஏற்பட்டது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கண்ணுக்குப் புலப்படக்கூடிய பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் ஏற்படவில்லை இதைப் பற்றி பின்னர் விரிவாக பார்த்தாலும் ஒரு பெரிய அமைப்பில் குறுகிய இடத்தில் ஏற்படும் பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் நம் கண்களுக்குப் புலப்படுவதில்லை லிபர்டி கப்பலானது கண்ணாடியால் செய்யப்பட்டதல்ல அவை டக்டைல் உலோகத்தால் செய்யப்பட்டவை ஆனால் அந்த அமைப்பானது உலோகத்தின் பிரிட்டில் தன்மையின் காரணமாக உடைந்துவிட்டது என்று நாம் பார்த்தோம் இந்த பிரிட்டில் தன்மையானது எந்த ஒரு முன் எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை பிரிட்டில் உலோகத்தால் செய்யப்பட்ட எந்த ஒரு அமைப்பிலும் இதே நிலை இருக்கும் பிரிட்டில் தோல்வி உருவாவதற்கு உண்டான காரணிகளைப் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதில் சில காரணிகளை எளிதாக புரிந்து கொள்ளலாம் சிலவற்றை புரிந்துகொள்ள முயற்சிக்கலாம் முதல் காரணி அந்த உலோகத்தில் உள்ளார்ந்த குறைபாட்டினால் உருவாகும் ட்ரையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் பற்றி நீங்கள் முன்பே பார்த்திருப்பீர்கள் ஒரு உலோகத்தின் வடிவியல் அமைப்பில் ஏதேனும் தொடர்ச்சியின்மை இருந்தால் அந்த இடத்தைச் சுற்றி ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்று ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டெரியலின் முதல் நிலை பாடத்தில் படித்திருப்பீர்கள் ஒரு தட்டில் ஒரு ஓட்டை இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதில் அந்த ஓட்டையை சுற்றி ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் இருக்கும் இரண்டு சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்வோம் ஒன்று ஓட்டை இல்லாமல் ஒரு தட்டுமற்றொன்று ஓட்டையுடன் கூடிய ஒரு தட்டு ஓட்டை இல்லாமலிருக்கும் தட்டில் ஒரு அச்சில் இழுவிசை அளிக்கும்போது அதில் ஒரே அச்சில் ஸ்ட்ரெஸ் உண்டாகிறது ஆனால் ஓட்டையுடன் கூடிய தட்டில் நாம் இழுவிசை அளிக்கும்போது ஸ்ட்ரெஸ் இரு அச்சில் செயல்படுகிறது ஓட்டையை சுற்றி ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் உண்டாகிறது எனவே ஒரு அச்சில் விசையை அளிக்கும் போது அது இரண்டு அச்சில் ஸ்ட்ரெஸையும் மற்றும் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேசனையும் உண்டாக்குகிறது ஒருவேளை அந்த உலோகத்தில் ஏதேனும் கிராக் இருந்தால் அதனுடைய தடிமனும் இங்கே கணக்கில் கொள்ளப்படுகிறது அங்கே 3 அச்சுகளில் ஸ்ட்ரெஸ் செயல்படுகிறது இது ட்ரை ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகிறது இதைப்பற்றி பிராக்சர் மெக்கானிக்ஸில் நாம் விரிவாகப் பார்க்கலாம் லிபர்டி விபத்தைப் பொருத்தவரை அங்கே குறைந்த வெப்பநிலை இருந்ததாக நாம் கண்டோம் அலோகா சம்பவத்தில் அரிப்பின் காரணமாக விபத்து நிகழ்ந்தது இங்கே உள்ளார்ந்த குறைபாடுகள் இருந்தன கிராக்கின் அளவு பெடிக் லோட் காரணமாக அதிகபட்ச எல்லை வரை பெரியதாகி விட்டது இதில் மற்றொரு அம்சமாக டிகம்பிரஷன் அல்லது தெர்மல் ஷாக் ஏற்பட்டது இதுபோன்ற பிரமிக்கத்தக்க விபத்துகளை நாம் ஆராயும் போது இது போன்ற அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும் இவை ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருக்கும் பிராக்ச்சர் பேன் ஆர் பூன் இப்பொழுது ஒரு கேள்வி என்னவென்றால் இதுவரை நாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு அமைப்பின் செயல்பாட்டில் ஏற்படும் ப்ராக்ச்சரை தவிர்க்க வேண்டுமா அல்லது தடுக்க வேண்டுமா உங்கள் எல்லோருக்கும் ப்ராக்ச்சரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை உராய்வு பற்றி படிக்கும் பொழுது பிரேக்கை செயல்படுத்துவதற்கு ஒரு உராய்வு தேவைப்படும் அதே நேரம் ஒரு எஞ்சினின் செயல்திறனை மேம்படுத்த உராய்வு தேவை இல்லை எனவே உராய்வு சில நிலைகளில் தேவைப்படுகிறது சில நிலைகளில் தேவை இல்லை அதைப் போலவே பிராக்சர் சில நிலைகளில் தேவைப்படுகிறது ஆனால் நிறைய அமைப்புகளில் அது தேவைப்படுவதில்லை எனவே இது இரட்டை தன்மை உடையது சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் அதை ஆராய வேண்டும் இதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் எனவே பிராக்ச்சரை நாம் முழுமையாக தடை செய்ய முடியாது மனிதவாழ்வின் சில சிறப்பம்சங்கள் பிராக்ச்சரை சார்ந்துள்ளது அப்படி பிராக்ச்சரை சார்ந்துள்ள அன்றாட வாழ்க்கையைப் பற்றி நினைக்க முடியுமா நாம் அதை செயல்படுத்த போவதில்லை நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் இவற்றை ஆராய்ந்து அதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக தானியங்களை அரைப்பதாக கொள்வோம் நாம் சப்பாத்தியை உண்ண வேண்டுமெனில் நமக்கு கோதுமை மாவு தேவைப்படுகிறது கோதுமை மாவை நாம் எவ்வாறு பெறுகிறோம் கோதுமை தானியம் மாவாக அரைக்க படாவிட்டால் நம் அன்றாட வாழ்வில் சப்பாத்தியை பெறமுடியாது இது போன்ற அன்றாட வாழ்வில் பிராக்சர் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இது மட்டுமல்ல மருத்துவ உலகில் மருந்துகளை சிறிய தூளாக அரைக்கப்பட்டு பயன்படுத்தினால் அதிக உறிஞ்சும் தன்மையை பெற்று இருக்கும் இது உங்களில் எத்தனை பேருக்குத் தெரியும் என்று எனக்கு தெரியாது நீங்கள் அனைவரும் கேப்சூல் உட்கொண்டு இருப்பீர்கள் கேப்சூல் நம் நாக்கில் பட்டவுடன் இனிப்பு சுவை தெரிகிறது இது பிராக்சரின் முதல் பயன்பாடாகும் கேப்சூலின் உள்ளே கசப்பு தன்மை கொண்ட மருந்து உள்ளது அதை அப்படியே நாம் விழுங்க முடியாது அதனால் கேப்சூலின் உள்ளே மருந்து உள்ளது மருந்தை தூளாக மாற்ற திறமையான பிராக்சர் தேவைப்படுகிறது எனவே பிராக்சர் முக்கியமான ஒன்றாகும் இது மட்டுமல்ல ஒருவேளை மலைப்பகுதியில் சாலை அமைத்தால் அல்லது சுரங்கத்தை தோண்டினால் மற்றும் பழைய கட்டிடங்களை இடிக்கும் போது பிராக்சர் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பழைய கட்டிடங்களை தகர்ப்பது எப்படி என்று டிஸ்கவரி சேனலில் பார்த்திருப்பீர்கள் அங்கே டெட்டனேட்டரை எவ்வாறு கணக்கிட்டு பயன்படுத்துகிறார்கள் என்று காட்டுவார்கள் அருகாமையில் மற்ற கட்டிடங்கள் இருப்பதால் அவற்றிற்கு சேதாரம் ஏற்படாத வகையில் அந்த இடத்தில் இருந்து சிறிது தூரம் தள்ளி டெட்டனேட்டரை வெடிக்க வைப்பார்கள் அப்படி தகர்க்கும் போது எவ்வளவு டெட்டனேட்டரை உபயோகிக்கவேண்டும் எந்த வரிசையில் வெடிக்க வேண்டும்அதனுடைய வலிமை என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும் இவை எல்லாம் பிராக்சரை புரிந்து கொள்ள தேவையான காரணிகளாகும் எனவே பிராக்சர் என்பது தடை செய்யப்பட வேண்டியதல்ல காமன் அப்ப்ளிகேஷன்ஸ் ஆப் பிராக்ச்சர் பிராக்ச்சர் பிரிவென்க்ஷன் Common applications of fracture fracture prevention சில தருணங்களில் இது தேவைப்படுகிறது சில தருணங்களில் இது தடுக்கப்பட வேண்டும் நம் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி ஆராயும் போது ஏதோ ஒரு விதத்தில் பிராக்ச்சரின் வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம் அதில் சிலவற்றை நாம் பார்ப்போம் ஒருவர் ஏதோ தாளை உங்களிடம் கொடுப்பதாக கொள்க இதை எப்படி செய்வீர்கள் நீங்கள் நேராக சென்று தாளை எடுத்து படத்தில் காட்டியுள்ளவாறு இழுக்க மாட்டீர்கள் அப்படி நீங்கள் இழுத்தால் தாளின் பிரிவானது உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து போய்விடும் எனவே அந்தத் தாளை மடித்து அதன் வழியாக அதை கிழிப்போம் எனவே தாளை கிழித்து பிரிக்கும் செயல்முறையை நாம் புரிந்து கொண்டோம் இதை நாம் அனுபவத்தின் மூலம் பெற்றோம் இங்கே பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி நாம் கண்டுகொள்வதில்லை பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி தெரிந்து கொண்ட பிறகு இந்த கிழிக்கும் செயல்முறையானது 3வது மோட் என்று நாம் கூறலாம் நீங்கள் ஒரு பணிமனைக்கு செல்வதாகவும் அங்கே மேற்கண்ட படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு இரும்புத் துண்டு இருப்பதாகவும் கொள்க அதை அவர்கள் எவ்வாறு இரண்டாக பிரிப்பார்கள் அதற்கு முதலில் அந்த இரும்புத் துண்டின் ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய க்ராக்கை உருவாக்குவார்கள் அதை படத்தில் காட்டியுள்ள ஒரு தாங்கி மீது வைத்து ஒரு சுத்தி மூலம் அடிப்பார்கள் அப்படி இல்லாமல் மேலிருந்து கீழ் வரை வெட்டுவதற்கு அதிக நேரம் ஆகும் ஆனால் ஒரு சிறிய க்ராக்கை உருவாக்கி அதன் எதிர் பக்கத்தில் சுத்தியல் மூலம் அடிப்பதன் மூலம் அந்த இரும்புத் துண்டை இரண்டாக பிரிக்கலாம் பொதுவாக இந்த செயல்முறையை கடைபிடிப்பார்கள் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் பொதுவாகவே நாம் நேரடியாக சோதனை செய்வதில் கவனம் செலுத்துவதில்லை அதற்கு பதிலாக கணிப்பொறியின் முன் அமர்ந்து சிமுலேஷன் செய்து வண்ண படங்களை பெற்று மகிழ்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு பணிமனைக்கு சென்று அங்கு எந்த மாதிரியான செயல்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்று உற்று நோக்க வேண்டும் இங்கே நாம் காண்பது என்ன அந்த இரும்புத் துண்டு மேற்பகுதியில் அடிக்கும்போது க்ராக் பெரிதாகி இரும்புத் துண்டானது இரு துண்டுகளாக பிரிகிறது பிராக்ச்சர் பற்றிய போதுமான அறிவு இல்லாமல் இருந்தாலும் அனுபவத்தின் அடிப்படையில் நாம் இதை சிறப்பாக பயன்படுத்துகிறோம் பல்வேறு பொறியியல் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படும் கேபிள்கள் பல இழைகளால் ஆனது இவை ஏன் பல இழைகளைக் கொண்டுள்ளது பிராக்சரை தடுப்பதற்காக அந்த கேபிளில் உள்ள ஏதோ ஒரு இழை உலோக குறைபாட்டின் காரணமாக உடைந்துவிட்டால் அந்த க்ராக் மற்ற இழைகளுக்கு பரவாது அதனால் க்ராக் தடுக்கப்படுகிறது இதில் பல இழைகளை பயன்படுத்தும் போது இரண்டு விதமான நன்மைகள் கிடைக்கின்றன ஒன்று அந்த கேபிள் நெகிழும் தன்மையை பெறுகிறது மற்றொன்று அந்த கேபிளில் உள்ள ஏதோ ஒரு இழை உடைந்து விட்டாலும் கூட மற்றொரு கிராக் உண்டாவதற்கு சிறிது கால அளவு எடுத்துக் கொள்கிறது லிபர்டி விபத்தின் பிரச்சனையே இதுதான் கப்பல் முழுவதும் வெல்டிங் இணைப்புகள் மூலம் உருவாக்கப்பட்டது அதனால் கிராக் உருவாகி எந்த தடையும் இல்லாமல் பெரிதாகிவிட்டது இதை அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு தகுந்த கிராக் தடை மூலம் மற்ற கப்பல்கள் காப்பாற்றப்பட்டன கேபிள் கார் செயல்பாடுகளை பொருத்தவரை அதில் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருப்பதால் அதனுடைய விபத்தின் விளைவுகள் மிக மோசமானவை எனவே அவை ஃபேக்டர் ஆப் சேஃப்டி பத்தின் மடங்குகளாக வைத்து உபயோகப்படுத்தப்படுகிறது ஃபேக்டர் ஆப் சேஃப்டி ஒன்றுக்கு அருகில் இருந்தால் நாம் சிறப்பான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பழமையான கோவில்களில் பார்த்தோமேயானால் கிரானைட்டால் செய்யப்பட்ட அமைப்புகள் நிறைய இருக்கும் அவற்றிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படி ஒரு அமைப்பை எங்கேயும் நீங்கள் பார்த்து இருக்கவும் முடியாது அதனால் நீங்கள் ஃபேக்டர் ஆப் சேஃப்டியை குறைக்க வேண்டும் பொறியியல் நடைமுறை செயல்பாடுகளில் அதிக அளவில் ஃபேக்டர் ஆப் சேஃப்டியை கொண்டிருப்பது சிறப்பானதல்ல இது அந்த அமைப்பின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்பதை காட்டும் நிறைய பாலங்களில் பார்த்தீர்களானால் அங்கே ரெவிட்டேட் இணைப்புகள் இருக்கும் இதை நீங்கள் கப்பல்கள் மற்றும் பாய்லரில் பார்க்கலாம் இதற்கு கிராக்கிற்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கிறது ரெவிட்டேட் இணைப்புகள் பொருத்தவரை துல்லியமான முறையில் தயாரிக்க வேண்டும் இது மிக எளிது அல்ல வெல்டிங் இணைப்புகள் மிக எளிதானவை ஆனால் ரெவிட்டேட் இணைப்புகள் கிராக்கிற்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கிறது வேறு ஏதேனும் முறையில் கிராக்குகள் பற்றி நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் முறையான அறிவியல் ஆய்வுகள் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இதையே இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் பிரீஃப் இன்ட்ரொடக்ஷன் டு போட்டோ எலாஸ்டிசிடி இந்த பாடத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல போட்டோ எலாஸ்டிசிடி பற்றி நாம் அதிகம் பார்க்கப் போகிறோம் இந்த ஸ்லைடுக்கு வருவதற்கு முன்னால் போட்டோ எலாஸ்டிசிடி என்றால் என்ன என்று பார்க்கலாம் வளையக்கூடிய ஒரு இரும்பு துண்டின் எளிய கணக்கீட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த வகுப்பில் உள்ள சிலர் ஏற்கனவே சோதனை பகுப்பாய்வு செய்து இருப்பீர்கள் போட்டோ எலாஸ்டிசிடி என்றால் என்ன அதனுடைய விளிம்புகள் எதைக் குறிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்ற பார்வையாளர்களுக்கு போட்டோ எலாஸ்டிசிடி பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் ஸ்டிரஸ் பற்றிய கருத்துருக்களை படித்திருப்பீர்கள் அங்கு நமக்கு விருப்பப்பட்ட ஒரு புள்ளியில் என்ன நிகழ்கிறது என்று மட்டுமே கவனம் செலுத்தி இருப்போம் pA என்பதை ஒரு புள்ளியில் உள்ள ஸ்ட்ரெஸின் வரையறை என்று நாம் பார்த்திருப்போம் அந்தப் புள்ளியின் வழியே பாயும் அனைத்து தளங்களிலும் ஸ்டிரஸ் வெக்ட்டார்களின் மதிப்பு என்னவென்று கண்டுபிடித்து இருப்போம் கணித ரீதியில் இதை ஸ்ட்ரெஸ் டென்சர் என்று குறிப்பிட்டு இருப்போம் மோர் வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு குறிப்பிட்ட தளத்தை குறிக்கிறது எனவே ஒரு புள்ளியில் ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மேம்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்தி இருப்போம் அந்த புள்ளி வழியே பாயும் அனைத்து தளங்களிலும் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் அந்த அமைப்பில் ஸ்டிரஸ் பீல்டின் மாற்றங்கள் பற்றி நாம் அரிதாக பார்க்கிறோம் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேஷன் கணக்கீடுகளை பொருத்தவரை இவை மிக முக்கியமானவை இவற்றை உற்று நோக்குவதன் மூலம் ஸ்ட்ரெஸ் பரவலை நாம் தெரிந்துகொள்ளலாம் அது சம்பந்தமான விஷயங்களில் நாம் பார்க்க வேண்டுமாயின் அதனுடைய விளிம்புகளை நாம் வரைய வேண்டும் விளிம்புகள் என்றால் என்ன அதன் வரையறையின் படி விளிம்புகளில் மாறிகளின் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும் இந்தப் பகுதியில் ஒரே மாதிரியான மதிப்பை கொண்டுள்ள புள்ளிகளை கண்டுபிடித்து அவற்றை ஒரு கோடு மூலம் இணைக்க வேண்டும் இப்பொழுது ஒரு வளைந்த இரும்புத் துண்டின் கணக்கீட்டை எடுத்துக்கொள்வோம் படத்தில் காட்டியுள்ளவாறு 4 புள்ளிகளில் வளைந்த இரும்புத்துண்டை கருதுக மையப் பகுதியில் பிலெக்சுரல் சூத்திரத்தை பொருத்துக இந்த சூத்திரத்திலிருந்து பெண்டிங் ஸ்டிரஸ் xமதிப்பை கணக்கிடலாம் அது லினியராக மாறுகிறது போட்டோ எலாஸ்டிசிடி ஐ இங்கே நான் அறிமுகப்படுத்த விரும்புவதால் 1 2ஆகியவற்றின் தன்மையைப் பற்றி நாம் வரைய வேண்டும் ஸ்ட்ரெஸ் பீல்டு பற்றி முழுமையாகவும் பிரின்ஸ்பால் ஸ்ட்ரெஸ் பற்றி முழுமையாகவும் உங்களுக்கு தெரிந்திருப்பதால் இந்த கணக்கீடு மிக எளிதானது இந்த கணக்கீட்டில் 1 2ஆகியவற்றின் தன்மையைப் பற்றி நீங்கள் கண்டுபிடியுங்கள் இதற்கு 2 நிமிடங்கள் கால அவகாசம் கொடுக்கிறேன் மேற்கண்ட பிலெக்சுரல் சூத்திரத்தில் ஆழத்தை பொறுத்து நேரியலாக மாறும் ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு தெரியும் நான் ஏற்கனவே கூறியது போல விளிம்புகளில் 1 2ஒரே மாதிரியாக உள்ள இரண்டு புள்ளிகளை தேர்ந்தெடுங்கள் இது போன்ற அனைத்து விபரங்களும் இங்கே உள்ளன நீங்கள் புரிதலோடு பகுப்பாய்வு செய்யும் போது அந்த ஸ்ட்ரெஸ்சின் தன்மைவிளிம்புகளின் உருவம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் சரியாக கண்டுபிடித்தால் அடுத்த பகுதிக்கு சென்று போட்டோ எலாஸ்டிசிடி பற்றி ஆய்வு செய்து அந்த விளிம்புகள் எதை உணர்த்துகின்றன என்று கண்டுபிடியுங்கள் இது சரியாகப் பொருந்தினால் போட்டோ எலாஸ்டிசிடி என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்ள முடியும் ஏனென்றால் இது ஸ்ட்ரெஸ்சின் வழியே பெறக் கூடியது இதற்கு மற்றொரு வழி உள்ளது படிக ஒளியியல் மூலம் சென்று ஒரு துருவ படுத்தப்பட்ட கற்றை படிகத்தின் வழியே பாயும் போது ஒளி விலகல் மதிப்பை 1 2தொடர்புபடுத்திப் பார்க்கலாம் அதற்கு 10 முதல் 15 லெக்ச்சர் வரை ஆகும் நாம் அந்த வழியைக் எடுத்துக் கொள்ள போவதில்லை நாம் எளிமையான முறையில் கணக்கீட்டை தீர்த்து விளிம்புகளை வரைந்து தகுந்த பகுப்பாய்வுகள் மூலம் விளிம்புகளை பெற்று இவ்விரண்டையும் ஒப்பிட்டு சில முடிவுகளுக்கு வரப் போகிறோம் இது மிக எளிமையான கணக்கீடு என்பதால் 1ஐ xஎனக் கூறலாம் இங்கே டென்ஷன் மற்றும் கம்ப்ரெஷன் என்று இரண்டு பக்கங்கள் உள்ளன டென்ஷன் 1ஐ xஎனவும் 2ஐ பூஜ்யம் எனவும் கூறலாம் xநேரியலாக மாற்றம் அடைவதால் 1 2விளிம்புகளில் x மதிப்பும் ஆழத்தை பொருத்து நேரியலாக மாற்றம் அடையும் 1மற்றும் 2ன் மதிப்புகள் மற்றும் கம்ப்ரெஷன் பக்கங்களில் மாற்றமடைகிறது இறுதியில் 1 2ன் மதிப்பு xலிருந்து பெறப்படுகிறது எனவே விளிம்புகளின் மதிப்புகளை புரிந்து கொண்டு அதை மாறா மொமெண்ட் இருக்கும் பகுதிக்கு மாற்றினால் 1 2ன் விளிம்புகள் கிடைமட்ட கோட்டை பெற்றிருக்கும் இது நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியலில் படித்த எளிய கணக்கீட்டை போன்றதாகும் எனவே விசை செயல்படும் புள்ளிகளை தவிர மற்ற புள்ளிகளில் நமக்கு தீர்வு கிடைக்கும் அதனால்தான் 4 தாங்கிகள் கொண்ட ஒரு இரும்புத் துண்டை காட்டினேன் ஆனால் அதில் ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக் கொண்டோம் விசை செயல்படும் புள்ளிகளுக்கு அப்பால் உள்ளதை நீங்கள் படத்தில் காணலாம் இதுவரைக்கும் நான் அதை நீட்டவில்லை தாங்கிகள் இருக்கும் புள்ளியை உற்று நோக்கினால் அங்கே சில விலகல்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு எளிய கணக்கீடு என்பதால் உங்கள் புரிதல்கள் மூலம் 1 2ஆகியவை கிடைமட்ட கோடுகளாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது எபோக்சி என்ற போட்டோ எலாஸ்டிக் உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு துண்டை எடுத்துக் கொள்வோம் அதை போலரிஸ்கோப் என்ற கருவியில் வைத்து வளைப்போம் இந்த ஒளியியல் தொழில்நுட்பம் மூலம் என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம் விளிம்புகள் கிடைமட்டக் கோடுகளால் ஆனவை என்று ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம் இதன் முடிவில் என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம் மேற்கண்ட படத்தில் காட்டியுள்ளவாறு பெண்டிங் மொமெண்ட் மதிப்பு 1Mb லிருந்து இரண்டு அதன்பின் மூன்று வரை மாற்றமடைகிறது இங்கே நீங்கள் என்ன காண்கிறீர்கள் இங்கே கிடைமட்ட விளிம்புகள் உள்ளன பகுப்பாய்வின் மூலம் 1 2ஆகியவை கிடைமட்ட கோடுகளாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் தாங்கிகளுக்கு அருகில் அது சிறிது விலகுகிறது என்பதையும் கண்டோம் தாங்கிகளுக்கு நடுவே அது கிடைமட்ட கோடுகளாக இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த பரிசோதனையில் ஒளியியல் தத்துவத்தின் அடிப்படையில் அழகிய வண்ணங்களை நீங்கள் காணலாம் வெள்ளை ஒளியைப் பயன்படுத்தும் போது அது அழகிய வண்ணங்களாக விரிவடைவது இயற்கையின் கொடை ஆகும் ஸ்ட்ரெஸ் பகுப்பாய்வு செய்யும் பொழுது இது போன்ற வண்ணங்களை பார்த்து உற்சாகம் அடைவீர்கள் சில பயிற்சிகள் மூலம் இந்த வண்ண விளிம்புகளுக்கு 012 என்று பெயரிடலாம் செலுத்தப்படும் விசை மும்மடங்காகும் பொழுது அதிக எண்ணிக்கையிலான விளிம்புகளை நாம் பெறலாம் லீனியர் எலாஸ்டிசிடியில் அளிக்கப்படும் விசை இரண்டு அல்லது மூன்று மடங்காக அதிகரிக்கும் போது ஸ்ட்ரெஸ் மதிப்பும் உயரும் என்று நீங்கள் பார்க்கலாம் இதிலிருந்து போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளில் நாம் பெரும் வடிவங்களை 1 2 ஆகியவற்றின் விளிம்புகள் என்று கூறலாம் இவற்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட கணக்கீடு ஒரு சிறப்பான ஒன்றாகும் ஒரு சிறப்பு நிலையில் xன் விளிம்புகளை வரைந்தால் அதுவும் ஒரு கிடைமட்ட கோடாக இருக்கும் ஒரு பொதுவான சூழ்நிலையில் 1 2 என்பது போட்டோ எலாஸ்டிக் விளைவுகளில் உணர் திறன் மிக்கது எனவே இந்த போட்டோ எலாஸ்டிக் சோதனையில் கிடைக்கும் விளிம்புகள் சிறப்பு பெயரைக் கொண்டுள்ளன இந்த விளிம்புகள் ஐசோகுரோமேட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஐசோ என்பதற்கு ஒரே மாதிரியான குரோமா என்பதற்கு வண்ணம் என்று பெயர் எனவே இந்த விளிம்புகள் ஒரே மாதிரியான வண்ணத்தை கொண்டவை இதைத்தான் நீங்கள் இங்கே கண்டறிந்தீர்கள் அதாவது போட்டோ எலாஸ்டிக் சோதனையில் ஒரே மாதிரியான வண்ணம் கொண்ட விளிம்புகள் கண்டறியப்பட்டன போட்டோ எலாஸ்டிக் அப்ரீசியேஷன் ஆப் சிவியாரிட்டி ஆப் கிராக் மேற்கண்ட படத்தில் ஒரு சிறப்பான ஒப்பிடுகையை நாம் பார்க்கலாம் இங்கே ஒரு தட்டில் வட்ட வடிவ ஓட்டை உள்ளது இது நீங்கள் முன்பு கற்ற தியரி ஆப் எலாஸ்டிசிடி ல் இருந்து வேறுபட்டது அதில் நீங்கள் என்ன கற்றீர்கள் நீங்கள் முடிவற்ற நீளம் கொண்ட ஒரு தட்டில் சிறிய ஓட்டையை எடுத்துக் கொண்டு இருப்பீர்கள் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் பற்றிய பரிணாம வளர்ச்சியில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கும் கணிதவியலாளர் களுக்கும் இடையே விவாதங்கள் நடந்தன முடிவற்ற நீளம் கொண்ட ஒரு தட்டில் சிறிய ஓட்டையானது ஓட்டையே இல்லாமல் இருக்கும் ஒரு தட்டுக்கு சமமாகும் என்று விவாதிக்கப்பட்டது சிலர் அந்தத் தட்டில் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் உருவாகும் என்று கடுமையாக வாதிட்டனர் இது அந்த நாட்களில் மட்டுமே நிகழ்ந்தது போட்டோ எலாஸ்டிசிடி மேம்படுத்தப்பட்ட பிறகு அதனுடைய முடிவுகள் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் கருத்துருக்களை உருவாக்க வழிவகை செய்தது நீங்கள் பகுப்பாய்வு செய்யும் பொழுது ஒரு ஓட்டைக் கொண்ட முடிவற்ற நீளமுள்ள ஒரு தட்டை எடுத்துக் கொள்வீர்கள் முடிவுற்ற நீளம் கொண்ட தட்டை எடுத்துக் கொள்ளும்போது நீங்கள் பகுப்பாய்வு செய்ய முடியாது நீங்கள் சோதனை அல்லது கணிதவியல் முறையின் மூலமே ஆய்வு செய்வீர்கள் இங்கே முடிவற்ற நீளம் கொண்ட ஒரு தட்டில் வட்ட வடிவ 12 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஓட்டை உள்ளது பக்கத்தில் இருப்பது நீள்வட்ட வடிவ ஓட்டை கொண்டதாகும் இங்கு நெட்டச்சு நீளம் 12 மில்லிமீட்டர் ஆகும் தட்டின் ஒரு முனையிலிருந்து 12 மில்லிமீட்டர் நீளமுள்ள கிராக் உருவாக்கி உள்ளது மையத்தில் கிராக் இருக்கும் சோதனையை செய்வது சற்று கடினம் எனவே முனையில் உள்ள கிராக்கை எடுத்துக் கொண்டோம் நீங்கள் இங்கே என்ன கண்டீர்கள் அனிமேஷன் செய்யும்போது செலுத்தப்படும் விசையின் மதிப்பு அதிகமாகும் பொழுது அதிக அளவில் விளிம்புகள் உருவாகின்றன இது ஏழு வரை செல்கிறது விசையின் அளவு 7ஆக இருக்கும் பொழுது வட்ட வடிவ ஓட்டையில் எந்த மாதிரியான விளிம்புகள் உருவாகும் நீள் வட்ட வடிவ ஓட்டையில் விசையின் அளவு 7ஆக இருக்கும் பொழுது மற்றும் கிராக்கில் என்ன நிகழ்கிறது இதை நான் வரைகிறேன் இந்த அம்சங்கள் மிக மிக முக்கியமானவை இங்கே நீங்கள் என்ன காண்கிறீர்கள் ஸ்ட்ரெஸ் கன்சன்ட்ரேஷனின் வெவ்வேறு கணக்கீடுகளில் 1 2ன் விளிம்புகள் பற்றி பார்க்கின்றீர்கள் இது ஒரு முக்கியமான அம்சமாகும் கிராக் இருக்கும் பொழுதுநமக்கு கிடைத்துள்ள விளிம்புகள் கிராக் அச்சை பொருத்து சமச்சீரானவை மற்றும் முன்னோக்கி சாய்ந்தவை இது நீள்வட்ட வடிவ ஓட்டையிலும் மற்றும் வடிவ ஓட்டையிலும் நிகழும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் விசையின் அளவு 7 ஆகும் வட்ட வடிவ ஓட்டை உள்ள தட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான விளிம்புகள் உள்ளன நீள்வட்ட வடிவ ஓட்டையில் பெரிய அளவிலான விளிம்புகளும் அந்த ஓட்டைக்கு அருகே மற்றொரு விளிம்பும் உருவாகிறது கிராக் இருக்கும் பொழுது பெரிய அளவிலான விளிம்புகள் உள்ளன எனவே இது அதிக முக்கியத்துவத்தை வாய்ந்தது கணித பகுப்பாய்வுக்கு செல்வதற்குமுன் வட்ட வடிவ ஓட்டை நீள்வட்ட வடிவ ஓட்டை கிராக் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிராக் பெரிய அளவிலான விளிம்புகளை கொண்டுள்ளது இதிலிருந்து கிராக் மிக ஆபத்தானது என்று நீங்கள் புரிந்துகொள்ளலாம் அதை உறுதிப்படுத்துவதற்கு கணக்கியலை உருவாக்க வேண்டும் இதைத்தான் நாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தில் செய்யப்போகிறோம் இந்த விரிவுரையில் இரண்டு விபத்துகள் பற்றி சுருக்கமாகப் பார்த்தோம் அதில் மொத்த அமைப்பில் அதிக அளவிலான சேதாரம் இல்லை என்றாலும் கூட அதிக அளவிலான விசையின் வீதம் பிரிட்டில் பெலியூர் ஆகியவற்றை கண்டோம் அதன்பின் பிராக்சர் பேன் ஆர் பூன் என்று பார்த்தோம் நம் அன்றாட வாழ்வில் பிராக்சர் என்பது தேவையான ஒன்று அதனால் அது தவிர்க்க முடியாதது என்று கண்டோம் சில பயன்பாடுகளில் பிராக்சர் தேவைப்படுகிறது சில பயன்பாடுகளில் தடுக்கப்பட வேண்டும் அதன்பிறகு ஃபோட்டோ எலாஸ்டிசிடியின் அடிப்படை கருத்துகள் பற்றி பார்த்தோம் மிக எளிமையாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது நமக்கு கிடைக்கப்பட்ட விளிம்புகள் 1 2ஐ குறிக்கின்றனவா என்று கண்டுபிடியுங்கள்